செல் கல்ச்சர் டெக்னாலஜி விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக இன்றைய வகுப்பில் 8 வது வாரத்தில் இருக்கிறோம் 8 வது வாரம் 2வது விரிவுரை ஐத் தொடங்குகிறோம் எனவே சென்ற வகுப்பில் பார்த்ததோடு தொடர்கிறோம் ஒரு இன் விட்ரோ கல்ச்சர் டெக்னாலஜி மூலம் தசையால் உருவாகும் சக்தியை அளவிடுகிறோம் இங்கே இன் விட்ரோ கல்ச்சர் சிஸ்டம் மைக்ரோ கான்டிலீவர் சிஸ்டம் எனவே இப்போது வரை மைக்ரோ கான்டிலீவரின் வளர்ச்சியைப் பற்றி பேசினோம் அதை எவ்வாறு செய்வது எனவே இதுதான் மைக்ரோ கான்டிலீவர் இயங்குதளத்தைப் பெறுகிறது எனவே இப்போது இதை பல டைவிங் போர்டுகளுடன் கூடிய நீச்சல் குளம் என்று கற்பனை செய்து பாருங்கள் நான் இப்போது உங்களக்கு புரிவதற்காக இங்கே அதிகமாக போடாமல் மூன்றை மட்டும் போடுகிறேன் நீங்கள் 20 40 100 ஏரியாவைக் கொண்டிருக்கலாம் என்று கற்பனை செய்து பாருங்கள் நான்காவது நீங்கள் உண்மையில் பார்க்க முடியாது எனவே அதில் ஒரு 3D முன்னோக்கைப் பெறுங்கள் இது இப்படி இருக்கும் அதில் ஒரு ஆழம் இருப்பதாக நான் சொன்னேன் எனவே உங்கள் கட்டுப்பாட்டில் நீளம் உள்ளது இது தடிமன் கொண்டது அந்த தடிமன் மிகவும் முக்கியமானது அந்த தடிமன் ஏன் முக்கியமானது என்று நான் பின்னர் விளக்குகிறேன் எனவே மைக்ரோ கான்டிலீவர் அமைப்பு இப்படித்தான் இருக்கும் இப்போது கான்டிலீவரின் தடிமன் அது எவ்வளவு நெகிழ்வுத்தன்மையைக் காண்பிக்கும் என்பதை தீர்மானிக்கிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த கேன்டிலீவர்கள் அந்த டைவிங் போர்டின் அமைப்பை ஒத்து இருக்கும் இது இருக்கும் இடத்தில் இது போன்ற ஒரு ஊசலாடும் இயக்கத்தில் எனவே இந்த ஹிஞ் ஜாயிண்ட் உள்ள இந்த ஊசலாட்ட சக்தி அது எவ்வளவு முன்னும் பின்னுமாக நகரப் போகிறது என்பதையும் கட்டமைப்பு எவ்வளவு கடுமையானது அல்லது எவ்வளவு தடிமனாக இருக்கிறது அல்லது எவ்வளவு மெல்லியதாக இருக்கிறது என்பதையும் சார்ந்தது ஆகும் மெல்லிய கட்டமைப்பு மிகச் சிறந்த இயக்கத்தை தீர்மானிக்கிறது எனவே அதனால்தான் இந்த தடிமன் முக்கியமானது இப்போது நாம் உதாரணமாக எலும்பு தசையால் உருவாகும் சக்தியை அளவிட விரும்பினோம் எனவே மீண்டும் எலும்பு தசை உயிரியலை ஒரு பேக்அப் ஆக பார்ப்போம் எனவே உங்களிடம் இந்த தசை செல்கள் ஒரு நாம் செய்ய விரும்பியபடி கல்ச்சரில் உள்ளன உங்களிடம் இந்த தசை செல்கள் உள்ளன நான் சொன்ன இடங்களை அவை பிரிக்கின்றன பிரிவின் போது அவைகள் இதை ஓத்தயிருக்கின்றன அவைகள் இப்படி ஒன்றிணைந்த பின் அவைகள் தங்கள் தனிப்பட்ட அடையாளத்தை இழக்கின்றன இது அவைகள் விட்டுப்போன பகுதியாகும் இது அவைகள் ஒன்றிணைக்கும் பகுதி மற்றும் இது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறது அவை மயோட்டூப்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த மயோட்டூப்கள் அடிப்படையில் தசையின் மிகச்சிறிய அலகு எனவே தசையால் உருவாகும் சக்தி அல்லது சுருக்க சக்தியை நீங்கள் அளவிட முடிந்தால் தசை எவ்வாறு செயல்படும் என்பது பற்றி உங்களால் முழுதுமாக அறிந்து கொள்ள முடியும் இப்போது இந்த தசை செல்களின் இந்த முழு செயல்முறையையும் கான்டிலீவரின் மேல் மயோட்யூப்களை உருவாக்கும் அணுகுமுறை களை அனுமதிக்கும் முழு சகாவிலும் செல்கிறது எனவே நாம் அடிப்படையில் என்ன நடக்கிறது என்றால் கான்டிலீவரின் மேல் மயோட்யூப்களை உருவாக்கும் அதாவது இது போன்ற மஞ்சள் கலங்களைக் காட்டுகிறது இந்த செல்கள் இறுதியில் பிரிந்து இதுபோன்று இருக்கும் இறுதியில் அவை மயோட்டூப்களை போன்ற அமைப்பு உருவாக்கும் இது கட்டமைப்பு போன்ற மயோட்யூப் அல்ல நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி இந்த மயோட்யூப்கள் சுருங்கக்கூடிய கட்டமைப்புகள் இந்த மயோட்யூப்கள் இறுதியில் அவை சுருங்கத் தொடங்கும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சுருக்கத்திற்கு வழிவகுக்கும் மயோட்டூப்களுக்குள் ஆக்டின் மற்றும் மயோசின் இழைகளின் ஸ்லைடிங் இயக்கம் இருக்கும் இந்த சுருக்கங்கள் இங்கே மயோட்யூப்கள் சுருங்க ஆரம்பித்தவுடன் இப்போது இந்த சுருக்கம் காணப்படும் எனவே இயக்கம் இதுபோன்றதாக இருக்கும் இப்போது இந்த தசை இந்த மேற்பரப்பில் சுருங்கிக்கொண்டிருக்கும் போது மேலும் இந்த சுருக்கம் சக்தியை உருவாக்கும் எனவே நான் இங்கே உங்களுக்கு வழங்கிய அதே ஒப்புமை இது ஒரு நபர் டைவிங் போர்டின் மேல் தம்பிங் செயகிறார் எனவே இந்த நபர் இதைச் செய்யத் தொடங்கியவுடன் இந்த டைவிங் போர்டு இது போன்ற ஊசலாட்டத்தை உங்களுக்குத் காட்டும் எனவே இந்த ஒப்புமை நீங்கள் இங்கே புரிந்து கொண்டால் நான் உங்களுக்கு அளிக்கும் இரண்டாவது ஒப்புமை சுருங்கும் போது தசை இந்த கான்டிலீவரை மேலும் கீழும் நகர்த்தும் அல்லது கான்டிலீவர் மேலும் கீழும் நகரும் ஒரு பக்க வாட்டு இயக்கம் அங்கு நடப்பதை நான் காணவில்லை ஏனென்றால் அது ஏற்கனவே ஒரு விதத்தில் உள்ளது எனவே இது போன்ற ஒரு கணம் மட்டுமே இருக்க முடியும் அது மேலும் கீழும் நகரும் இதனால் ஒரு ப்ரோபோர்சனில் ஊசலாடும் மயோட்யூப்களால் சக்தி உருவாக்கப்படும் எனவே மயோட்யூப்களால் உருவாக்கப்படும் சக்தியைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட வகையான ஊசலாட்டம் இங்கே நிகழும் இப்போது இந்த ஊசலாட்டம் நடை பெறும்போது நீங்கள் 2 விஷயங்களை தொடர்புபடுத்தலாம் அது இந்த ஊசலாட்டம் உருவாக்கப்படும் சக்திக்கு டைரக்ட் ப்ரோபெர்சோனாலாக உள்ளது இந்த 2 சொற்கள் கைகோர்த்துச் செல்கின்றன இப்போது இந்த நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் ஏதாவது வழியில் அளவிடலாம் எனவே உதாரணமாக உங்களிடம் கான்டிலீவர் உள்ளது வேறு எங்காவது இருந்தால் இது ஊசலாடும்போது கோணத்தின் மாற்றத்தை அளவிட முடியும் இது உங்கள் பேஸ் லைன் பேஸ் லைன் இருந்தால் அதை நாம் வரையலாம் இது உங்கள் அடிப்படை பேஸ் லைன் என்றால் எனவே இது ஊசலாடும் போது உங்கள் அடுத்த கட்டம் இதுபோன்றதாக இருக்கும் எனவே சரியாக இருக்கும் எனவே பேஸ் லைன்லிருந்து இங்கே ஒரு கோணத்தின் மாற்றமாக இருக்கும் இது தீட்டா மூலம் அதைக் குறிக்கிறோம் பின்னர் அது மீண்டும் செல்கிறது எனவே அது கீழே வந்தது அது மீண்டும் வருகிறது தரையில் அசல் நிலைக்கு வருகிறது பின்னர் மீண்டும் அது வளைந்து மீண்டும் செல்கிறது அது மீண்டும் வளைகிறது மீண்டும் செல்கிறது அது மீண்டும் வளைகிறது மீண்டும் செல்கிறது இந்த தீட்டா கோணத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் அளவிட்டால் தீட்டா கோணத்தில் சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டாலும் கூட தீட்டா கோணத்தின் சராசரியாக ஏற்படும் மாறுதல்கள் நமக்கு சரியான அளவீடுகளை கொடுக்கலாம் தீட்டா கோணத்தை நீங்கள் சராசரியாகக் காட்டியவுடன் நீங்கள் ஸ்டோனிஸ் சமன்பாடு Stoney's equation என்று அழைக்கப்படும் ஒரு சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் ஸ்டோனிஸ் சமன்பாடு Stoney's equation 90 களின் ஆரம்பத்தில் தொண்ணூறாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது தீட்டாவின் இந்த மதிப்பை நீங்கள் ஸ்டோனிஸ் சமன்பாட்டில்Stoney's equation உள்ளீடலாம் மயோட்யூபில் உருவாக்கப்படும் அல்லது உருவாக்கப்படும் சக்தியை இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் அளவிட முடியும் நீங்கள் மீண்டும் கணக்கிடக்கூடிய இந்த சக்தி நான் மதிப்பை விரிவுபடுத்தினால் உருவாக்கப்படும் சக்தியுடன் தோராயமாக நெருக்கமாக இருப்பதைக் காண்பீர்கள் ஏனெனில் இது ஒரு மயோட்யூபிற்கு வரையறுக்கப்பட்ட ஒற்றை மயோட்யூபிற்கு நீங்கள் பெறும் மதிப்பு இங்கே இப்போது இதன் மூலம் உருவாக்கப்படும் சக்தியை நீங்கள் எக்ஸ்ட்ராபோலேட்டிங் செய்வதன் மூலம் உருவாக்கப்படும் சக்தியின் நியாயமான நெருக்கமான மதிப்பீட்டைப் பெற முடியும் அல்லது தனிப்பட்ட தசையால் உருவாக்கப்படுகிறது இப்போது இது ஒரு எளிதான தொழில்நுட்பம் அல்ல என்று நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் இதைப் போன்ற ஒரு வெல்லை செய்யும்போது மிகக் குறைந்த அளவு மீடியத்தை வைக்கலாம் அதற்கு நிறைய ஆப்டிமிசசோன் செயலாக்கங்கள் தேவை இது நடக்க வேண்டும் இரண்டாவதாக இதற்கு இன்னொரு சவால் உள்ளது இங்கு உருவாகும் மயோட்யூப்களை நீங்கள் தடுக்க முடியாது தூரம் உள்ளது எனவே குறைவாக அல்லது ஆழமாக உள்ளது எனவே தோற்ற வடிவங்கள் பற்றிய தகவல்கள் மிகவும் குறைவாக இருப்பதால் அந்த மயோட்டூப்கள் மற்ற இடங்களிலும் வளரக் கூடும் மேலும் அதன் மூலம் கான்டிலீவர் இயக்கத்தின் இயக்கத்தை மறைக்கக்கூடும் அதை எவ்வாறு தவிர்க்கலாம் நீங்கள் அதைத் தவிர்க்கக்கூடிய வழி எடுத்துக்காட்டாக மற்ற இடங்களின் மேற்பரப்பை சில ஏஜெண்ட்ஸ் கொண்டு பூசினாலோ அல்லது தெளித்து விட்டாலோ அதன் வளர்ச்சியை கான்டெலீவ்ர்க்குளேயே கட்டுப்படுத்தலாம் சில வகையான மேற்பரப்புகளின் வடிவம் அதை நீங்கள் பூச்சு செய்கிறீர்கள் முதலில் இந்த சுவர்களில் எதுவும் வளரவில்லை அல்லது இந்த மேற்பரப்பில் இல்லை என்று அதை முதலில் பூசவும் எனவே இந்த மேற்பரப்புகள் சைட்டோ ஃபோபிக் என்பதை உறுதிசெய்கிறீர்கள் இந்த மேற்பரப்புகளில் வளர முடியாத செல்கள் அவற்றில் உள்ளன இணையாக நீங்கள் இந்த மேற்பரப்புகளை ஏதேனும் ஒரு ஏஜெண்ட்ஸ் கொண்டு பூசுவீர்கள் இது உயிரணுக்களின் வளர்ச்சியை மிக குறுகிய விநாடிக்கே அனுமதிக்கும் இப்போது நீங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கேன்டிலீவர்கள் வைத்திருக்கிறீர்கள் மேலும் வளர்ச்சியை ஊக்குவிக்காத அதன் சுற்றுப்புறமும் மேற்புறமும் உங்களிடம் உள்ளது அப்படியான கான்டெலீவ்ர்களை நம்மால் பெற முடிந்தால் அதை மைக்ரோ கேன்டிலேவ்ர் என்று அழைக்கலாம் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டங்களைப் பயன்படுத்துவதற்கான சிக்கலைத் தீர்க்க இதுபோன்ற மாதிரி மைக்ரோ கான்டிலீவர் மிகவும் ஆழமான சக்திவாய்ந்த கருவியாகும் எனவே இங்கே நீங்கள் அதன் இயந்திர பகுதியை மட்டுமே பார்க்கிறீர்கள் அதன் மின் பகுதியை விரைவில் அறிமுகப்படுத்துகிறேன் எனவே இப்போது அதன் அடிப்படையில் நாம் மீண்டும் அதை பார்க்கலாம் இப்போது நமக்கு எவ்வாறு அளவிடுவது மற்றும் எந்த தசைகளை எடுப்பது என்பது பற்றி நாம் முன் கூறியதை நினைவில் கொள்ளவேண்டும் தசையால் உருவாகும் சக்தி இது நீங்கள் இதய தசை எலும்புக்கூடாக ஸ்மூத் தசைகளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு இன் விட்ரோ செல் கல்ச்சர் அமைப்பில் பயன்படுத்தலாம் இது மைக்ரோ கேன்டிலீவர் அமைப்பு இந்த 2 வகுப்புகளில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் நவீன மைக்ரோ ஃபேப்ரிகேஷன் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி நீங்கள் கேன்டிலீவர்ஸ் மைக்ரோ கேன்டிலீவர்களை உருவாக்கலாம் இங்கே இது மைக்ரோ கான்டிலீவரின் ஃபேப்ரிகேஷன் ஆகும் அதைத் தொடர்ந்து நீங்கள் அத்தகைய கான்டிலீவர்களை எவ்வாறு வடிவமைக்க முடியும் வடிவமைப்பிற்குப் நீங்கள் மிகவும் வரையறுக்கப்பட்ட இடத்தைக் கொண்டுள்ளீர்கள் நீங்கள் செல்களை வளர்க்க கான்டிலீவரின் மேல் மேற்பரப்பில் பிரத்தியேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் உங்கள் சாதாரண சபஸ்ட்ரேட் தரவுகளின் அடிப்படையில் அந்த செல்கள் மைக்ரோ கேன்டிலீவரை மன்னிக்கவும் மயோட்யூப்களை உருவாக்க வேண்டும் இந்த மயோட்யூப்கள் ஒரு முறை நீங்கள் நுண்ணோக்கின் கீழ் பார்க்கவேண்டும் முன்பே வகுப்பில் என்னென்ன கருவிகள் தேவை படும் என்று கூறியிருந்தேன் அதன்படி நமக்கு ஒரு நிமிர்ந்த நிலையில் உள்ள நுண்ணோக்கி தேவை படுகிறது மேலும் இந்த வகையான கான்டிலீவர்களில் பெரும்பாலானவை சிலிக்கானால் தயாரிக்கப்படுகின்றன அல்லது அவை பி எல் மூலக்கூறில் தயாரிக்கப்படுகின்றன எனவே பல பாலிமர்களில் ஒரு உறுப்பினராகும் பி எஸ் பாலிடிமெதில்சிலாக்ஸேன் இந்த கான்டிலீவரை தயாரிக்க பயன்படுகிறது தூய சிலிக்கான் சப்ஸ்ட்ரட்களில் நீங்கள் அவற்றை உருவாக்கலாம் நான் தனிப்பட்ட முறையில் தூய சிலிக்கான் சப்ஸ்ட்ரட்களில் செய்துள்ளேன் எனவே உங்களிடம் ஒரு மாஸ்க் உள்ளது எனவே நீங்கள் சிலிக்கானின் தொகுதியை எடுத்து மாஸ்க்கை வைத்து அதன் மேற்பரப்பை நமக்கு தேவையான தடிமன் வரும்வரை நன்றாக எட்சிங் செய்யலாம் கான்டிலீவர் கட்டமைப்பை இவ்வாறு செய்து கொள்ளலாம் இந்த அமைப்பைப் பயன்படுத்தி செல்களை மேலே வளர்வதற்கு இது உதவுகிறது இதனால் செல்கள் எல்லா இடங்களிலும் தோராயமாக வளராது இப்போது நீங்கள் அதை வளர்க்க போதுமான மீடியத்தை அனுமதிக்கும் வகையில் அதை வைக்க வேண்டும் எனவே இந்த செல்கள் வளர போதுமான ஊட்டச்சத்துக்களைப் பெறுகின்றன மைக்ரோ கான்டிலீவரின் மேல் அவை அமைந்தவுடன் நீங்கள் இதன் மூலம் உருவாக்கப்படும் சக்தியை அளவிட முடியும் அதற்குரிய வரம்பை நீங்கள் அமைக்க வேண்டும் இப்போது அது என்ன அமைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி இன்னும் நான் பேசவில்லை எங்காவது நீங்கள் பெண்டிங்கை அளவிட முடியும் என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் பெண்டிங்கை எவ்வாறு அளவிடுவது எனவே அடுத்த வகுப்பில் நாங்கள் என்ன செய்வோம் அந்த அமைப்பை நீங்கள் எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் என்பதைப் பற்றி பேசுவோம்